மோட் I லோடிங்கின் கீழ் கிராக் ஆனது ஒரு சுய ஒத்த முறையில் பரவும் என்பதை கடந்த வகுப்பில் நாம் பார்த்தோம் மோட் II க்குச் செல்லும்போது கிராக் ஆனது ஒரு வித கோணத்தில் பரவும் இது பொருத்தமான கோட்பாட்டின் படி கண்டுபிடிக்கப்படுகிறது ஆற்றல் சமநிலையின் கோட்பாடு பற்றியும் அது கோப்லானார் கிராக் நீட்டிப்புக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பது பற்றியும் பார்த்திருக்கிறோம் Mixed Mode Fracture Continued மிக்ஸட் மோட் பிராக்சர் தொடர்ச்சி மேலும் கிராக் வளர்ச்சி திசையை மதிப்பிட அனுமதிக்கும் அளவீட்டு முறைகளை பற்றி பார்த்தோம் மேக்ஸிமம் பிரின்ஸ்பல் ஸ்டிரஸ் கோட்பாடு முறைகளைப் பற்றியும் பார்த்தோம் முதலில் இது அறிமுகப்படுத்தப்பட்டபோது இது மேக்ஸிமம் தொடுநிலை ஸ்டிரஸ் கோட்பாடு என்று அழைக்கப்பட்டது அசிம்பட்டோடிக் தொடரின் விரிவாக்கத்தின் முதல் பகுதியை மட்டும் பயன்படுத்தும் வரை மேக்ஸிமம் பிரின்ஸ்பல் ஸ்டிரஸ் மற்றும் மேக்ஸிமம் தொடுநிலை ஸ்டிரஸ் போன்றவற்றின் திசைகள் ஒத்திருக்கும் இந்தக் கோட்பாட்டினை அடிப்படையாகக் கொண்டு கிராக் வளர்ச்சி திசையை கண்டறியும் சமன்பாடு ஆனது பெறப்பட்டது கிராக் வளர்ச்சி திசை ஆனது மற்றொரு கோட்பாடான ஸ்ட்ரெயின் எனர்ஜி டென்சிட்டி அடிப்படையிலும் பெறப்பட்டது கலப்பு முறை லோடிங்கின் கீழ் கிராக் ஆனது மினிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி டென்சிட்டி திசையில் நீட்டிக்க படுவதை காணலாம் MTS க்ரைட்டிரியா அடிப்படையில் கிராக் வளர்ச்சி திசையை எப்படி மதிப்பிடுவது என்பது பற்றி பார்க்கலாம் இதற்காக சியர் ஸ்டிரஸ் மதிப்பினை பூஜ்ஜியமாக்க வேண்டும் கிராக் வளர்ச்சி கோணத்தை அளவிட உதவும் முக்கிய சமன்பாடு K1sinmKII0 ஆகும் சில எளிமைப்படுத்தலுக்குப் பிறகு கிராக் வளர்ச்சி திசைக்கான சமன்பாடு கீழ்க்கண்டவாறு பெறப்படுகிறது tanm2121 KI4KII14KIKII28 இந்த சமன்பாட்டிலிருந்து m ன் மதிப்பு கண்டறியப்படுகிறது மதிப்பிடப்பட்ட இரு வர்க்கமூல மதிப்புகளில் ஏற்றுக்கொள்ளக் கூடிய ஒரு மதிப்பை நாம் தேர்வு செய்ய வேண்டும் இவ்வாறு கொடுக்கப்பட்ட கணக்கீடுகளில் லோடிங் வகைக்கு ஏற்றவாறு KI மற்றும் KII மதிப்பானது கணக்கிடப்படுகிறது இவ்வாறு இந்த சமன்பாடு ஆனது எந்த திசையில் கிராக் வளரக்கூடும் என்பதை அளிக்கிறது கிராக் ஆனது பிராக்சர் ஆக தொடர்வதற்கு அது உறுதியற்ற நிலையை அடைய வேண்டும் அந்த உறுதியற்ற நிலை என்றால் என்ன என்பதைப் பற்றி பார்ப்பதற்கு முன் சோதனைகளின் முடிவுகளின் ஒப்பீட்டை பற்றி பார்க்கலாம் படத்தில் காட்டியுள்ளவாறு KIKII ஆனது 0 முதல் 1 வரை மாறுபடும் வகையில் ஒரு அச்சில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது கிடைமட்ட அச்சில் எடுத்துக்கொள்ளப்பட்ட எந்த ஒரு அளவுருவும் தூய மோட் II க்கு உரியதாகும் வரைபடத்தின் மேற்புறத்தில் KI ஆனது KII க்கு சமமாக இருக்கும் எனவே மோட் II லிருந்து மோட் I மற்றும் மோட் II ன் விளைவு சமமாக இருக்கும் சூழ்நிலைக்கு செல்லும் ஒரு பிரிவும் மோட் I லிருந்து மோட் I மற்றும் மோட் II ன் விளைவு சமமாக இருக்கும் சூழ்நிலைக்கு செல்லும் மோட் I ஆல் ஆதிக்கம் செலுத்த செலுத்தப்பட்ட மற்றொரு பிரிவும் நம்மிடம் உள்ளது முதல் பிரிவின் அச்சு ஆனது KIKII என்ற விகித அடிப்படையிலும் இரண்டாம் பிரிவின் அச்சு ஆனது KIIKI என்ற விகித அடிப்படையிலும் அமைந்துள்ளது இந்த சமன்பாட்டின் அடிப்படையில் இந்த வரைபடங்கள் வரையப்படுகின்றன சிவப்பு புள்ளிகளாக நாம் காண்பது சோதனையிலிருந்து பெறப்பட்டவையாகும் இந்த மிகைப்படுத்தப்பட்ட படத்தில் KI ஆல் ஆதிக்கம் செலுத்தப்படும் போது சோதனை தரவு புள்ளிகள் மேக்ஸிமம் டேன்ஜன்சியல் ஸ்டிரஸ் கோட்பாட்டுடன் நியாயமான முறையில் பொருந்துவதை காணலாம் K II ஆல் ஆதிக்கம் செலுத்தப்படும் போது இது மாதிரியான நல்ல ஒப்பீட்டு தொடர்புகள் கிடைப்பதில்லை மேக்ஸிமம் டேன்ஜன்சியல் ஸ்டிரஸ் கோட்பாட்டிலிருந்து பெறப்படும் கோணம் ஆனது 70 ° ஐ சுற்றி இருக்கும் அதே சமயம் ஸ்டிரஸ் மூலம் பெறப்படும் கோணம் ஆனது 56° ஆகும் இது கணிக்கப்பட்ட மதிப்பிலிருந்து விலகி உள்ளது இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி கிராக் ஆனது ஒரு திசையில் விரிவடைவதை நாம் காணலாம் எனவே இந்த கோணம் m ஆகக் எடுத்துக் கொள்ளப்படுகிறது தூய மோட் II நிலையில் மற்ற கோட்பாடுகள் என்ன சொல்கின்றன என்பதை பற்றி பார்க்கலாம் மோட் I நிலையில் கிராக் ஆனது சுய ஒத்த முறையில் வளர்ச்சியடைகிறது மோட் I ஆல் ஆதிக்கம் செலுத்தப்படும்போது தத்துவார்த்த மற்றும் சோதனை கணிப்புகள் நியாயமான முறையில் பொருந்துகின்றன இது சில நிகழ்வுகளை விளக்க உதவும் சமன்பாடுகள் தொடர்பான விஷயத்தில் நமக்கு ஒருவித ஆறுதலை அளிக்கிறது இதுவரை மட்டுமே நாம் கடந்த வகுப்பில் பார்த்திருந்தோம் அடுத்து பிராக்சர் ஏற்படுவதற்கான நிபந்தனை என்ன என்பதைப் பற்றி நாம் பார்க்கலாம் வழக்கமான வடிவமைப்பு அணுகுமுறையில் உண்மையான சூழ்நிலையில் ஒருங்கிணைந்த லோடிங்க்கு உட்படுத்தப்படும்போது ஈல்டு ஏற்படுமா இல்லையா என்பதை மதிப்பிடுவதற்கு ஒரு எளிய டென்ஷன் டெஸ்ட்டின் முடிவானது எடுத்துக்கொள்ளப்படுகிறது இவ்வாறு பெறப்படும் ஈல்டு வலிமையின் மதிப்பானது எதுவாக இருப்பினும் அது பொருத்தமான முறையில் ஒருங்கிணைந்த லோடிங் முறையில் பயன்படுத்தப்படுகிறது நம்மிடம் ட்ரெஸ்கா ஈல்டு க்ரைட்டிரியா மற்றும் வான் மைசஸ் ஈல்டு க்ரைட்டிரியா என பல கோட்பாடுகள் உள்ளன ஆனால் கவனம் என்னவென்றால் ஒரு மெட்டீரியலின் பார்வையில் நாம் விரும்பும் அளவுரு எதுவாக இருந்தாலும் அது ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலேயே சோதனை செய்யப்பட வேண்டும் m ன் எந்த ஒரு மதிப்பிற்கும் உரிய ஆனது பிராக்சரின் உறுதியற்ற பகுப்பாய்வில் கண்டறியப்படுகிறது மோட் I நிலையில் K1 ஆனது K1C என்ற மதிப்பை அடைகின்றது இதனடிப்படையில் m ன் எந்த ஒரு மதிப்பிற்கும் உரிய K1C ஆனது கண்டறியப்படுகிறது அதாவது கொடுக்கப்பட்ட கணக்கீடுக்கு ஏற்றவாறு KI மற்றும் KII மதிப்புகளை கண்டறிந்து மோட் I நிலையில் பெறப்பட்ட பிராக்சர் டப்னஸ் K1C மதிப்பிலிருந்து கிராக்கானது பரவுமா இல்லையா என்பது கண்டறியப்படுகிறது ஒரு எளிய டென்ஷன் டெஸ்ட்டின் முடிவான ஈல்டு வலிமையின் அடிப்படையில் வழக்கமான வடிவமைப்பு அணுகுமுறை ஆனது இருப்பதுபோல இங்கு ஒருங்கிணைந்த லோடிங்காக இருந்தபோதிலும் மோட் I நிலையில் பெறப்பட்ட பிராக்சர் டப்னஸ் ஆனது அதிக கவனம் பெறுகிறது KICKIcos3m2 KIIcos2 m2sinm2 என்று பெறப்பட்ட சமன்பாடு ஆனது சோதனைகளுடன் பொருந்தி இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் உறுதி செய்தனர் KI மதிப்புகளை X அச்சிலும் KI மற்றும் KII மதிப்புகளை Y அச்சிலும் எடுத்துக்கொண்டு இரு வெவ்வேறு மெட்டீரியல்களுக்கான வரைபடம் வரையப்பட்டது இவ்வரைபடத்தில் காணப்படும் வட்டங்கள் மற்றும் முக்கோணங்கள் சோதனைகளிலிருந்து பெறப்பட்டவை வளைவு கோடானது KICKIcos3m2 KIIcos2 m2sinm2 என்ற நிபந்தனையில் இருந்து பெறப்பட்டதாகும் எனவே கொடுக்கப்பட்ட கணக்கீடுக்கு கொடுக்கப்பட்ட லோடிங்க்கு உரிய KI மற்றும் KII ன் மதிப்பைக் கண்டறிய வேண்டும் எந்த திசை திசையில் கிராக் ஆனது பரவுகிறது என்பதையும் கண்டறிய வேண்டும் இந்த m மதிப்பை பயன்படுத்தி பெறப்படும் மதிப்பானது K1C க்கு சமமாக இருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும் K1C க்கு சமமாக இருக்கும் பட்சத்தில் அந்தக் குறிப்பிட்ட திசையில் பிராக்சர் ஆனது நடைபெறுகிறது இது ஒரு வகை பொருட்களுக்கு திருப்தி அளிப்பதாகக் கண்டறியப்பட்டுள்ளது ஏனெனில் ட்ரெஸ்கா ஈல்டு க்ரைட்டிரியா மற்றும் வான் மைசஸ் ஈல்டு க்ரைட்டிரியா போன்றவை எல்லா பொருட்களுக்கும் பொருந்தாது சில பொருட்கள் ட்ரெஸ்காவை விட வான் மைசஸ் க்ரைட்டிரியாக்களுக்குக் கீழ்ப்படிகின்றன பிராக்சரில் கூட பல்வேறு கோட்பாடுகள் உள்ளன மேலும் ஆராய்ச்சியாளர்கள் பிராக்சர் குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர் ஆனாலும் நம்பகமான விரிவான கோட்பாடு இன்னும் உருவாக்கப்படவில்லை நம் பயன்பாட்டிற்கான தனி ஒரு கோட்பாட்டினை நாம் கண்டறிய வேண்டும் KIIC ன் வரம்பு மதிப்பானது KIC மடங்காக நம்மிடம் உள்ளது அது தொடர்பான சமன்பாடுகளை பின்னர் பார்க்கலாம் Strain Energy density Criterion ஸ்ட்ரெயின் எனர்ஜி டென்சிட்டி தத்துவம் இப்போது நாம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி டென்சிட்டி தத்துவம் என்ற அடுத்த கோட்பாட்டிற்கு செல்லவிருக்கிறோம் இதன்படி கிராக் ஆனது மினிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி டென்சிட்டி திசையில் வளர்ச்சி அடைகிறது நம்மிடம் உள்ள வின் செயல்பாடாக விளங்கும் S ஆனது கீழ்க்கண்டவாறு எழுதப்படுகிறது dUdVSr1ra11KI22a12KIKIIa22KII2 a11 a12 a22 என்ற குணகங்கள் வின் மதிப்பை கொண்டு வரையறுக்கப்படுகின்றன பிளேன் ஸ்ட்ரெஸ்சுக்கும் பிளேன் ஸ்ட்ரெயினுக்கும் உரிய சமன்பாடுகளிலிருந்து வின் மதிப்பானது பெறப்படுகிறது மேக்ஸிமம் டேன்ஜன்சியல் ஸ்டிரஸ் கோட்பாட்டில் பிளேன் ஸ்ட்ரெஸ் அல்லது பிளேன் ஸ்ட்ரெயின் பற்றி நாம் பார்த்ததில்லை ஆனால் ஸ்ட்ரெயின் எனர்ஜி டென்சிட்டி கோட்பாட்டில் இவற்றிற்கான தனி சமன்பாடுகள் உள்ளன a11116G1cos a12116Gsin2cos 1 a22116G11cos G ஷியர் மாடுலஸ் 3 4 ப்ளேன் ஸ்ட்ரெயின் 3 1 ப்ளேன் ஸ்டிரஸ் இங்கு எந்த திசையில் கிராக் ஆனது துவங்கும் என்பதையும் எவ்வித K1C மற்றும் KIIC மதிப்புகளின் காம்பினேஷனில் கிராக் ஆனது துவங்கும் என்பதையும் மதிப்பிட வேண்டும் மீண்டும் நாம் எளிய மோட் I நிலைக்கு சென்று K1C ஐ மட்டுமே பயன்படுத்தி கிராக் வளர்ச்சியின் தொடக்கமானது மதிப்பிடப்படுகிறது இது வழக்கமான நடைமுறையையே ஒத்திருக்கும் கிராக் நீட்டிப்பானது S ஆனது குறைந்த பட்சமாக இருக்கும் திசையிலும் m ஆனது dSd0 d2Sd20 என்ற மதிப்புகளை பெற்றிருக்கும் போதும் கிராக் நீட்டிப்பு நிகழ்கிறது என்பதைப் பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் எனவே நம்மிடம் இரு வர்க்கமூல மதிப்புகள் இருக்கும்போது இரண்டாவது நிலையை கருத்தில் கொண்டு ஒரே ஒரு மூலத்தை மட்டுமே கண்டறிய வேண்டும் S ஆனது SC என்ற மெட்டீரியல் சார்ந்த கிரிட்டிகல் மதிப்பை அடையும் நிலையில் கிராக் நீட்டிப்பு ஆனது m ன் திசையில் நடைபெறுகிறது மோட் I நிலையில் கிராக் ஆனது சுய ஒத்த முறையில் வளர்ச்சி அடைகிறது கலப்பு முறை லோடிங்கினால் ஏற்படும் கிராக் பரவும் முறை ஆனது கூட மோட் I கிராக்கினை போன்றே இருக்கும் மோட் II மற்றும் மோட் III பங்கு என்னவென்றால் கிராக் ஆனது மோட் I லோடிங் க்கு உட்படுத்தப்படும் வகையில் மோட் II மற்றும் மோட் III ஆனது கிராக்கின் பாதையை திசை திருப்புகிறது இவ்வாறு கிராக் ஆனது தன்னைத்தானே சீரமைக்கிறது மோட் I நிலையில் ஏன் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது என்றால் இது ஃபெயிலியரை ஏற்படுத்தும் ஒரு மிக முக்கியமான முறையாகும் மோட் I நிலையில் கிராக் நீட்டிப்பு சுய ஒத்ததாக இருப்பதால் m ஆனது 0 வாக இருக்கும் இதற்குரிய கிரிட்டிகல் ஸ்ட்ரெயின் எனர்ஜி டென்சிட்டி மதிப்பான Sc ஆனது பொருத்தமான சமன்பாடுகளில் இருந்து கீழ்க்கண்டவாறு பெறப்படுகிறது 𝞱 0 Sc a11KIC2 Sc 216GKIC2 இச்சமன்பாடுகளில் KII ன் பங்கு எதுவும் இல்லாமல் KI ன் பங்கு மட்டுமே இருப்பதால் அது கீழ்க்கண்டவாறு எளிமைப் படுத்தப் படுகிறது Sc 216GKIC2 ஸ்ட்ரெயின் எனர்ஜி டென்சிட்டியின் கிரிட்டிகல் மதிப்பான Sc ஆனது பொதுவான லோடிங்கில் கூட கிராக் வளர்ச்சியின் தொடக்கத்தை ஆய்வு செய்கிறது அதனுடைய சமன்பாடு ஆனது இவ்வாறு இருக்கும் கொடுக்கப்பட்ட லோடிங்க்கு ஸ்ட்ரெயின் எனர்ஜி டென்சிட்டி கோட்பாட்டின் அடிப்படையில் KI மற்றும் KII மதிப்பானது கண்டறியப்படுகிறது இம்மதிப்புகளின் மூலம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி டென்சிட்டி கோட்பாடு ஆனது கீழ்கண்ட சமன்பாட்டின் மூலம் அறியப்படுகிறது KIC16G2a11K122a12KIKIIa22KII2m12 இச்சமன்பாட்டில் m என பிரதியிடும்போது K1C மதிப்புக்கு சமமாக இருக்குமானால் கிராக் ஆனது m திசையில் துவங்கும் இது ஸ்ட்ரெயின் எனர்ஜி டென்சிட்டி கோட்பாட்டின் படி பெறப்படுகிறது பிரின்ஸிபள் ஸ்டிரஸ் அல்லது மேக்ஸிமம் டேன்ஜன்சியல் ஸ்டிரஸ் கோட்பாட்டின்படி K1C ஆனது கீழ்கண்ட சமன்பாட்டின் மூலம் அறியப்படுகிறது KICKIcos3m2 3KIIcos2 m2sinm2 இது K1C க்கு சமமாக இருந்தால் கிராக் துவக்கம் ஏற்படும் நாம் இப்போது பார்த்த இரண்டு கோட்பாடுகளும் நடைமுறை பயன்பாடுகளில் ஒரே மாதிரியான முடிவுகளை கொடுக்காது Comparison of crack growth and critical value of KII by MTS and SED MTS மற்றும் SED அடிப்படையில் கிராக் வளர்ச்சி மற்றும் KII வின் கிரிட்டிக்கல் மதிப்பு ஒரு ஒப்பீடு ஒரு தூய மோட் II நிலையில் இந்த கோட்பாடுகள் மதிப்புகளை எந்த வழியில் தருகின்றன என்பது பற்றி நாம் பார்க்கலாம் தூய மோட் II நிலையில் கிராக்கின் வளர்ச்சி ஒரு கோணத்தில் இருக்கும் கிராக் இதுபோன்று வளரும் என்பதைப் பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் நாம் சமீபத்தில் பார்த்த இரண்டு கோட்பாடுகளின் முடிவுகளைப் பார்த்தால் மேக்ஸிமம் டேன்ஜன்சியல் ஸ்டிரஸ் கோட்பாடு இந்த கோணத்தை 70 6 ° என்று கணிக்கிறது KII ன் கிரிட்டிக்கல் மதிப்பு 0 866 KIC ஆகும் மறுபுறம் நாம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி டென்சிட்டி கோட்பாட்டின் படி பார்க்கும் போது பிளேன் ஸ்ட்ரெயின் நிபந்தனையின் கீழ் பாய்சன் விகிதம் ⅓ ஆக இருக்கும்போது கிராக் நீட்டிப்பு கோணம் 83 62° ஆகும் வெளிப்படையாக பார்த்தோமேயானால் ஒருவித கண்ணோட்டத்தில் அவை பொருந்தாத போதிலும் மற்றொரு கண்ணோட்டத்தில் அவை இரண்டுமே எதிர்மறையான திசையில் கிராக் வளர்ச்சி கோணத்தைக் கொடுக்கின்றன அவை விலகிச் செல்லவில்லை கிராக் துவக்கம் நிகழும் மதிப்பு என்ன என்று பார்த்தால் ஒரு நிகழ்வில் இது 0 866 மடங்கு KIC ஆகவும் SED ல் இது 0 905 KIC ஆகவும் இருக்கும் இவ்விரு மதிப்புகளுக்கு இடையேயான வேறுபாடு அதிக அளவு இல்லாத காரணத்தினால் இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிரச்சினை மிகவும் சிக்கலானதாக இருப்பதால் மோட் I ஆதிக்கத்தில் பயன்படுத்தப்படக் கூடிய கோட்பாடானது மோட் II ஆதிக்கத்தில் சரியானதாக இருக்காது Experimental work of Wu வூ வின் ஆய்வுப்பணி எனவே எம்பிரிகல் அணுகுமுறைகளின் அடிப்படையில் கோட்பாடுகளை உருவாக்க ஆராய்ச்சியாளர்கள் முயன்றனர் நாமும் அதைப் பற்றி பார்ப்போம் 1967 ஆம் ஆண்டில் வூ என்பவர் ஆர்தொற்றோபிக் மெட்டீரியல்களான பால்சா மரம் மற்றும் ஃபைபர் கண்ணாடி வலுவூட்டப்பட்ட பிளாஸ்டிக் தகடுகள் போன்றவற்றை தொடர்ச்சியான சோதனைக்கு உட்படுத்தினார் இவற்றில் பால்சா மரத்தில் கிரைன் இன் திசையிலும் ஃபைபர் கண்ணாடி வலுவூட்டப்பட்ட பிளாஸ்டிக் தட்டுகளில் ஃபைபர் திசையிலும் கிராக் ஆனது தோன்றியது ஸ்பெசைமன் ஆனது கிராக்கிற்கு செங்குத்தாக தூய டென்ஷன் தூய சியர் ஒருங்கிணைந்த டென்ஷன் மற்றும் சியர் லோடிங் கின் கீழ் சோதிக்கப்பட்டன இவ்வாறு இது மோட் I கலப்பு முறை மற்றும் தூய மோட் II ஆகியவற்றிற்காக சோதிக்கப்படுகிறது இந்த எல்லா நிகழ்வுகளிலும் விரிசல்கள் அசல் கிராக்கின் வழியே நேர்கோடு வடிவில் கோலினியராக நீட்டிக்கப்படுவது கண்டறியப்பட்டது எனவே இது கோப்லானார் கிராக் நீட்டிப்பு அல்லது சுய ஒத்த கிராக் வளர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது இதைத்தான் வு கவனித்திருக்கிறார் ஆனால் அவர் ஆர்த்தோட்ரோபிக் பொருட்களைக் கையாண்டார் அது ஒரு ஐசோட்ரோபிக் பொருள் அல்ல அவர் கண்டறிந்த எம்பிரிகல் தொடர்பானது கீழ்கண்டவாறு எழுதப்படுகிறது KIKICaKIIKIICb 1 இந்த தொடர்பு ஆனது நியாயமான முறையில் பிஹேவியரை மாதிரி படுத்துவதை அவர் கண்டறிந்தார் அவர் எடுத்துக்கொண்ட நிகழ்வுகளுக்கு a1 என்பதும் b2 என்பதும் போதுமானதாக கண்டறியப்பட்டது இங்கே இறுதி சமன்பாடு ஆனது ஒரு எம்பிரிகல் பாணியில் பெறப்படுகிறது இந்த எம்பிரிகல் தொடர்பானது மோட் I மற்றும் மோட் II வின் பிராக்சர் டப்னஸ் மதிப்புகளை பயன்படுத்தி பெறப்படுகிறது முந்தைய சந்தர்ப்பங்களில் K1c மட்டுமே பயன்படுத்தப்பட்டது இங்கே K IC மற்றும் KIIC இரண்டும் பயன்படுத்தப்படுகின்றன எம்பிரிகல் அணுகுமுறையில் பெறப்படும் சமன்பாடு ஆனது KIKICaKIIKIICb 1 என எழுதப்படுகிறது இந்த ஆய்வுப் பணியின் அடிப்படையில் அவரால் 1967 ல் "அப்ளிகேஷன் ஆஃப் பிரஷர் மெக்கானிக்ஸ் டூ அணிசொற்றோபிக் பிளேட்ஸ் " என்ற தலைப்பில் ASME ஜோனல் ஆஃப் அப்ளைட் மெக்கானிக்சில் 967 முதல் 974 பக்கங்களில் ஆய்வுக் கட்டுரையாக வெளியிடப்பட்டது ஆராய்ச்சியாளர்கள் இதனைப் பயன்படுத்தி KI மற்றும் KII ன் செயல்பாடாக மாறுபாட்டின் வகையை சித்தரிக்கும் வகையில் வரைந்த வரைபடம் ஆனது இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது இந்த வரைபடத்தில் ஒன்று வட்டவடிவில் வரையப்பட்டுள்ளது இது KI2 KII2 KIC2 என்ற சமன்பாட்டின் மூலம் ஆற்றல் சமநிலை கோட்பாட்டின்படி பெறப்பட்டது இது இது கோப்லானார் கிராக் நீட்டிப்புக்கு மட்டுமே செல்லுபடியாக கூடியதாகும் நாம் வரைபடத்தினை KIKIC2KIIKIIC2 1 என எடுத்துக்கொண்டால் a2 b2 என்ற மதிப்பைப் பெறுகிறது இது KIC மற்றும் KIIC அடிப்படையில் எழுதப்படும் ஒரு நீள்வட்டத்தின் சமன்பாடு ஆகும் ஆய்வு கட்டுரைகளின் படி பார்த்தால் இம்மாதிரியான சமன்பாடு நான் கோப்லானார் கிராக் நீட்டிப்புக்கு பயன்படக் கூடியதாகும் இது ஒரு எம்பிரிகல் உருவாக்கம் என்பதால் ஆற்றல் சமநிலை கோட்பாட்டின் படி பார்க்கும் போது KI2 KII2 KIC2 என இருக்கும் இந்த சமன்பாட்டை KIC2 மற்றும் KIIC2 ஆல் வகுக்கும்போது எம்பிரிகல் உருவாக்கம் ஆனது பெறப்படுகிறது ஆராய்ச்சியாளர்கள் இதனை மோட் I மோட் II மோட் III Mode I Mode II Mode III முறைகளுக்கும் பயன்படுத்தினர் பிளேன் ஸ்ட்ரெயின் நிபந்தனை படி இச்சமன்பாடு ஆனது கீழ்க்கண்டவாறு எழுதப்படுகிறது KIKIC2KIIKIIC21KIIIKIIIC2 1 கிராக் வளர்ச்சி திசை ஆனது இத்துடன் நிற்காது கிராக் முனைக்கு அருகிலுள்ள அவதானிப்புகளில் ஒன்றாக கின்கிங்கை ஆராய்ச்சியாளர்கள் கவனித்துள்ளனர் மேலும் அவர்கள் கிராக் வளைவையும் கவனித்துள்ளனர் இவை அனைத்திற்கும் நாம் சிறந்த மாதிரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆராய்ச்சியாளர்கள் இப்போது உயர் வரிசை தொடர்களின் ஆதிக்கத்தை பார்ப்பதால் அவற்றினால் மட்டுமே இந்த திசைகளை திருப்திகரமாக கணிக்க முடியும் எனவே இந்த பகுதி ஆராய்ச்சிக்கு நிறைய வாய்ப்புள்ள பகுதியாகும் இதனைப் பற்றி மேலும் அறிந்து கொள்ள தற்போதைய ஆராய்ச்சிக் கட்டுரைகளை நாம் கலந்தாலோசிப்பது பாராட்டப்பட வேண்டியதாகும் Crack Arrest Principle கிராக் தடுப்பு கோட்பாடு இப்போது நாம் முக்கியமான அத்தியாயமான கிராக் தடுப்பு மற்றும் பழுதுபார்ப்பு முறைகள் பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம் கிராக் தடுப்பின் தேவை என்னவென்று பார்த்தால் அது பிராக்சர் மெக்கானிக்சின் குறிக்கோள்களின் ஒன்றான உள்ளார்ந்த குறைபாடுகளின் முன்னிலையில் பொருட்களின் ஆயுட்காலத்தை அதிகரிப்பதாகும் ஏனென்றால் ஐம்பது முதல் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பல பாலங்களில் இப்போது சில விரிசல்கள் உருவாகியிருப்பதை காணலாம் இதனை நாம் தடுக்கவில்லை என்றால் இந்த பாலங்களை மீண்டும் நாம் உருவாக்க வேண்டியிருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கிய பழுதுபார்க்கும் தொழில்நுட்பம் மூலம் அவற்றின் ஆயுட் காலம் ஆனது மேலும் சில காலம் நீட்டிக்கப்பட்டு அதிக அளவிலான செலவு குறைக்கப்பட்டது எனவே இது மிகவும் முக்கியமான பகுதி ஆகும் பிராக்சர் மெக்கானிக்ஸ் தொடர்பான புரிதல் இதனை செய்ய உதவுகிறது ஒரு கிராக் ஆனது கண்டறியப்பட்டவுடன் அதன் வளர்ச்சியை நாம் எப்போதும் கண்காணித்துக் கொண்டிருக்க வேண்டும் கிராக் எவ்வாறு வளர்கிறது என்பதை எடுத்துரைக்கும் கோட்பாடுகளும் நம்மிடத்தில் உள்ளன எனவே நாம் கிராக்கினை எப்படி ஆய்வு செய்வது எந்த இடைவெளியில் ஆய்வு செய்வது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் கிராக் ஆனது எவ்வாறு வளர்ச்சி அடைகிறது என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் அந்த கிராக் மேலும் வளர்ச்சி அடையாமல் தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இது ஒருவித அணுகுமுறையாகும் மற்றொரு அணுகுமுறையில் கிராக்கின் மறு துவக்க நேரமானது தாமதப்படுத்துகிறது கிராக் ஸ்டிஃபெனர்கள் மற்றும் பேட்சஸ் மூலம் கிராக் ஆனது தடுத்து நிறுத்தப்படுகிறது இது மிகவும் வெளிப்படையானது நமது காரினை மூடுவதற்கு உதவும் பிளாஸ்டிக் கவரில் ஏற்படும் கிராக்கினை எவ்வாறு தடுத்து நிறுத்துவது என்பதைப் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது டேப்பை கிராக் திசையில் பயன்படுத்துவதா அல்லது கிராக்கிற்கு செங்குத்தான திசையில் பயன்படுத்துவதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுதெல்லாம் உயிரியல் அமைப்புகளின் ஆதிக்கம் நிறைந்த ஆராய்ச்சியாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட செல்ப் ஹீலிங் காம்போசைட் ஆனது கிராக்கினை குணப்படுத்தும் நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்படுகிறது கிராக் அடைந்த லோடிங்க்கு உட்படுத்தப்படாத சில பயன்பாடுகள் ஆனது பழுது பார்க்கப்பட்டு மறுபடியும் பயன்படுத்தப்படுகின்றன நாம் நமது துணியைத் தைப்பது போல உலோகத் தையலும் நம்மிடத்தில் இருப்பதை அறியலாம் இதை ஒரு குறிப்பிட்ட விலையில் செய்து தருவதற்கென நிறுவனங்கள் தயாராக உள்ளன இவற்றைப் பற்றி இப்போது நாம் சுருக்கமாக பார்க்கலாம் கிராக் தடுப்பு முறைகளின் இயற்பியல் என்ன இதற்காக மீண்டும் ஆற்றல் வெளியீட்டு வீதம் மற்றும் தடையை பற்றிய புரிதலுக்கு செல்வோம் உடையக் கூடிய திடப் பொருள் ஆனது எடுத்துக் கொள்ளப்படுகிறது கொடுக்கப்பட்ட லோடிங்க்கு கிராக் ஆனது வளர வளர G ஆனது அதிகரிக்கும் சில நுட்ப முறைகளால் G ன் மதிப்பு குறைக்கப்படும் போது கிராக்கின் வளர்ச்சி ஆனது தடைபடுகிறது ஒரு குறிப்பிட்ட G மதிப்பில் கிராக் ஆனது முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்படுகிறது எனவே G மற்றும் R தொடர்பான கருத்துக்கள் கிராக்கினை தடுக்க உதவும் சாத்தியக்கூறுகள் பற்றி விவாதிக்க மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பயன்படுத்தக்கூடிய ஆற்றலானது தடுப்பிற்கு கீழே உள்ளதால் கிராக் ஆனது வளர்ச்சி அடையாமல் தடுக்கப்படுகிறது ac துவக்கநிலை கிரிட்டிக்கல் கிராக் நீளம் ab கிராக் தடுப்பின் ஆரம்ப நிலையில் கிராக்கின் நீளம் ac கிராக் தடுப்பின் முடிவு நிலையில் கிராக்கின் நீளம் Refer Slide Time 2937 எனவே G ஐ குறைப்பதற்கான ஒரு நுட்ப முறையை நாம் கொண்டிருக்க வேண்டும் பேட்ச் செய்வதன் மூலம் G ஆனது கீழே கொண்டு வரப்படுகிறது அதாவது குறைக்கப்படுகிறது இப்போது நம்மிடையே எழும் கேள்வி என்னவென்றால் பேட்ச் சின் அளவு என்னவாக இருக்க வேண்டும் எந்த இடத்தில் பேட்ச் செய்ய வேண்டும் பேட்ச் சின் மெட்டீரியல் என்னவாக இருக்க வேண்டும் என்பவையாகும் இவ்வாறு பல அளவுருக்களை இது சார்ந்திருக்கிறது இந்த வரைபடம் ஆனது கிராக் தடுப்பின் கொள்கையை விளக்குகிறது G ன் மதிப்பை நாம் குறைக்க வேண்டும் என்பதே இதன் இயற்பியல் ஆகும் இதை எவ்வாறு குறைப்பது என்பது பற்றி நாம் பார்ப்போம் இரட்டை கான்டிலீவர் பீம் மாதிரியைப் பற்றி நாம் பார்த்தோமேயானால் இம் மாதிரியின் வடிவியல் அளவுருக்கள் ஆனது ஒரு நிலையான G அல்லது கிராக் வளர்ச்சியின் செயல்பாடாக குறைக்கப்பட்ட G ஆகியவற்றைக் கொண்டிருப்பதற்கு ஏற்றவாறு தேர்ந்தெடுக்கப்படுகிறது இதனடிப்படையில் சோதனை செய்து கிராக் தடுப்பு சாத்தியப்படும் என்ற வகையில் திருப்தி அடையலாம் மற்றொரு அணுகுமுறை ஆனது பேட்ச் செய்வதாகும் Patched Cracks பேட்ச்ட் கிராக்ஸ் பேட்ச் ஆனது வெளிப்புறத்தில் செய்யப்படுகிறது இப்படத்தில் நாம் காண்பது என்னவென்றால் பேட்ச் AB ஐ விட கிராக் டிப் சற்று முன்னதாக இருந்தால் பேட்ச் ஆனது மிகவும் பயனுள்ளதாக இருப்பதால் அதற்கு ஏற்றவாறு பேட்ச் சின் நிலையானது தீர்மானிக்கப்படுகிறது இவ்வாறு செய்வதால் அப்பகுதியின் ஸ்டிப்னஸ் ஆனது அதிகரிக்கப் படுவதால் ஆற்றல் வெளியீட்டு வீதம் குறைக்கப்படுகிறது நாம் இந்த வரைபடத்தை பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் கிராக் ஆனது பேட்ச் பகுதியை நெருங்கும் போது கிராக் வளர்வது தடை செய்யப்படுகிறது இப்பகுதியில் லோடிங் ஆனது மேலும் அதிகரிக்கும் போது கிராக் ஆனது மீண்டும் துவங்கி மேலும் வளரக்கூடும் கிராக்கின் தீவிரத்தை போட்டோ எலாஸ்டிக் ஃபிரிஞ்ச் பேட்டன் அடிப்படையில் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் இவ்வாறு போட்டோ எலாஸ்டிக் ஃபிரிஞ்ச் பேட்டன் அடிப்படையில் பேட்ச்சின் செயல்திறனை நாம் ஆராயவிருக்கிறோம் பேட்ச் ஆனது ஒரு புறத்திலோ அல்லது இருபுறங்களிலுமோ எப்படி வேண்டுமானாலும் செய்யப்படுகிறது மேலும் இவற்றின் போட்டோ எலாஸ்டிக் ஃபிரிஞ்ச் பேட்டன் எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி பார்க்கலாம் இப்படமானது கிராக்கின் நிலையையும் பேட்ச் எவ்வாறு வைக்கப்படுகிறது என்பதையும் காண்பிக்கிறது படத்தில் காட்டியவாறு பேட்ச் ஆனது கிராக்கிற்கு செங்குத்தாக வைக்கப்படுகிறது இதனுடைய ஃபிரிஞ்ச் பேட்டன் எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி பார்க்கலாம் பேட்ச் ஆனது இருபுறங்களிலும் கூட செய்து கொள்ளப்படுகிறது உதாரணமாக விமானத்தின் கூறுகளை ஒரு புறத்தில் இருந்து மட்டுமே நம்மால் அணுகமுடியும் மற்றொரு புறத்தில் இருந்து நம்மால் அவற்றை அணுக முடியாத காரணத்தினால் ஒருபுறத்தில் மட்டுமே பேட்ச் ஆனது செய்யப்படுகிறது எனவே பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு ஒரு புறம் மட்டும் பேட்ச் செய்வது போதுமானதாக இருக்குமா என்பதைப் பற்றி நாம் ஆய்வு செய்ய வேண்டும் அணுக எளிமையாக இருக்கும் பட்சத்தில் இருபுறமும் பேட்ச் செய்து கொள்ளலாம் இது சார்ந்த பல்வேறு அம்சங்களில் விமான உற்பத்தியாளர்கள் கவனம் செலுத்தியுள்ளனர் அதாவது பேட்ச் மெட்டீரியல் ஆனது பேஸ் மெட்டீரியலை ஒத்திருக்கலாம் அல்லது ஒரு காம்போசைட்டாக இருக்கலாம் மேலும் அவர்கள் அலுமினியம் மெட்டீரியலினால் ஆன பிரேமில் பேட்ச் சினை கண்ணாடி ஃபைபர் அல்லது கெவ்லர் ஃபைபர் அல்லது கார்பன் ஃபைபர் போன்றவற்றால் செய்து அவற்றின் செயல்திறன் நீளம் அகலம் போன்ற அளவுருக்களை பற்றி ஆய்வு செய்தனர் Photoelastic demonstration of usefulness of a patch பேட்ச்சின் பயன்பாடு பற்றிய போட்டோ எலாஸ்டிக் டெமன்ஸ்ட்ரேஷன் இப்போது நாம் ஃபிரிஞ்ச் பேட்டன் எப்படி இருக்கும் என்பதைப் பற்றி பார்க்கலாம் இது நமக்கு ஏராளமான தகவல்களைத் தருகிறது ஒரே அளவு லோடிங்க்கு உட்படுத்தப்பட்ட பேட்ச் செய்யப்படாத ஒருபுறம் பேட்ச் செய்யப்பட்ட மற்றும் இருபுறம் பேட்ச் செய்யப்பட்ட மாதிரிகளின் ஃபிரிஞ்ச் பேட்டன் ஆனது இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது ஃபிரிஞ்ச் பேட்டன் ஆனது கடுமையாக கீழே வருவதை நாம் இப்படத்தில் காண்கிறோம் இருபுறம் பேட்ச் செய்யப்பட்ட மாதிரிகளில் ஸ்ட்ரெஸ் இன்டன்சிடி குறைவாக இருப்பதை இப்படம் காட்டுகிறது நன்கு பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதிகள் முழுவதும் பேட்ச் செய்யப்பட வேண்டும் ஒரு பேட்ச் ஆனது படத்தில் காட்டியுள்ளவாறு இங்கேயும் மற்றொரு பேட்ச் ஆனது இப்பகுதியிலும் உள்ளது லோடிங் அதிகரிக்க அதிகரிக்க ஃபிரிஞ்ச் பேட்டன் எவ்வாறு மாறுகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் அனைத்து மாதிரிகளும் ஒரே மாதிரியான 0 79 MPa லோடிங்க்கு உட்படுத்தப்படும்போது இருபுறமும் பேட்ச் செய்யப்பட்ட மாதிரியின் ஃபிரிஞ்ச் பேட்டன் ஆனது மிகமிக சிறிய அளவுடையதாக இருக்கும் இது போட்டோ எலாஸ்டிக் பகுப்பாய்வின் மூலம் கணக்கிடப்படுகிறது ஒரு வித மாதிரிக்கான மறுகட்டமைக்கப்பட்ட ஃபிரிஞ்ச் பேட்டன் ஆனது இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது இதன் KI ன் மதிப்பு 0 67 MPa m ஆகும் கிராக்கின் சிறிய அளவிலான விலகல் மற்றும் லோடிங் காரணமாக KII ஆனது மிகச்சிறிய மதிப்பை அதாவது 0 03 MPa m இன்று மதிப்பை பெறுகிறது எனவே ஃபிரிஞ்ச் பேட்டன்களை பகுப்பாய்வு செய்து ஃபீல்டின் KI மற்றும் KII மதிப்பை பெறமுடியும் என்பது சாத்தியமாகிறது வரைபடத்தின் வடிவத்தில் ஆன ஒரு முக்கியமான ஒப்பீட்டினைப் பற்றி நாம் காணவிருக்கிறோம் X அச்சில் அமைப்பு வகையினையும் Y அச்சில் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டரையும் கொண்டு வரையப்பட்ட வரைபடம் ஆனது இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது இப்படத்திலிருந்து ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் ஆனது பேட்ச் செய்யப்படாத கிராக்கிற்கு 0 79 MPa m ஆகவும் ஒரு பக்கம் பேட்ச் செய்யப்பட்ட கிராக்கிற்கு சுமார் 0 36 க்கு மேலாகவும் இரு பக்கம் பேட்ச் செய்யப்பட்ட கிராக்கிற்கு 0 15 ஆகவும் இருப்பதை அறியலாம் இவ்வாறு பேட்ச் ஆனது ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் மதிப்பினை குறைப்பதால் கிராக் தடுப்பு முறையில் பேட்ச் ஆனது பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இது காட்டுகிறது மேலும் ஆராய்ச்சியாளர்கள் துளையை பயன்படுத்தி கிராக்கினை தடுப்பது பற்றி ஆய்வு செய்தனர் Refer Slide Time 3638 Hole as a Crack Arrester துளை ஒரு கிராக் தடுப்பானாக துளை கொண்ட ஒரு தட்டும் துளையிலிருந்து உருவாகும் கிராக்கும் படத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது ஒரு பக்கத்தில் நம்மிடம் ஒரு கிராக் உள்ளது மறுபுறம் கிராக் ஆனது ஒரு துளை மூலம் நிறுத்தப்படுகிறது ஒரு சிறிய துளை போடப்படுகிறது துளை இடுவதன் காரணமாக ஸ்டிரஸ் இன்டன்சிஃபிகேஷன் சுமார் 3 என்ற அளவிற்கு குறைக்கப்படுகிறது இது ஒரு வரையறுக்கப்பட்ட பகுதி என்பதால் அது 3 ஐ விட அதிகமாக இருக்கும் இது கோட்பாட்டளவில் எல்லையற்றது அல்ல ஏனெனில் கிராக் டிப்பில் எல்லையற்ற ஸ்டிரஸ்கள் காணப்படுகின்றன ரிவிட்டிங் மூலம் இணைப்புகளை உருவாக்கும்போது ரிவிட்டிற்காக போடப்பட்ட துளையானது கிராக் தடுப்பானாக செயல்படுகிறது இந்தத் துளையானது ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் மதிப்பில் அதிக மாற்றத்தை ஏற்படுத்துவதில்லை கிராக் ஆனது மேலும் வளர அது மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் இந்த கிராக்கின் மறு துவக்க நேரம் ஆனது இத்துளையினால் தாமதப்படுத்துகிறது துளையின் பயனாக கிராக்கின் மறு துவக்க நேரம் தாமதப் படுத்த படுகிறது இது மீண்டும் போட்டோ எலாஸ்டிக் பகுப்பாய்வு செய்யப்படுகிறது இருண்ட புலத்திலும் பிரகாசமான புலத்திலும் ஃபிரிஞ்ச் பேட்டன் ஆனது காணப்படுகிறது ஃபிரிஞ்ச் பேட்டன்களுக்கு இடையே அதிக வித்தியாசங்கள் காணப்படுவதில்லை ஏனெனில் SIF மதிப்பு கணிசமாக மாற்றப்படவில்லை நெருக்கமான காட்சிகளாக நாம் காண்பது செயலாக்கப்பட்ட தரவுகளிலிருந்து புனரமைக்கப்பட்ட ஃபிரிஞ்ச் பேட்டன் ஆகும் இவற்றில் ஒன்று உண்மையான விரிசலுக்கானது மற்றொன்று ஒரு துளை மூலம் மழுங்கடிக்கப் பட்ட கிராக் ஆகும் SIF மதிப்பில் பெரிய வித்தியாசங்கள் காணப்படுவதில்லை ஆனால் ஒரு துளையின் நன்மை என்னவென்றால் இது மறு துவக்க காலத்தை தாமதப்படுத்துகிறது உண்மையான விரிசலுக்கான KI ஆனது 0 330 MPa m ஆகவும் துளை மூலம் மழுங்கடிக்கப் பட்ட கிராக்கின் KI ஆனது 0 265 MPa m ஆகவும் இருக்கிறது இவை அனைத்தும் எபோக்சி மெட்டீரியலுக்காக செய்யப்படுவதால் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் மதிப்புகள் சிறியதாக காணப்படுகின்றது இது அலுமினியம் அல்லது எஃகு மீது செய்யப்படவில்லை அங்கு மதிப்புகள் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும் எனவே துளையின் விளைவு மறு துவக்க நேரத்தை தாமதப்படுத்துவதாகும் உண்மையான கிராக் வளர்ச்சி விகிதம் படத்தில் காட்டியவாறு இருக்கும் துளையின் காரணமாக அது தாமதப் படுத்தப்படுவதால் கிராக் வளர்ச்சி ஆனது இவ்வாறு இருக்கும் ரிவிட்டிங் மூலம் இணைப்புகளை உருவாக்கும்போது இது இயற்கையாகவே நிகழ்கிறது ஒரு துளையால் தொடங்கப்பட்ட விரிசல் எதுவாக இருந்தாலும் அது மற்ற துளைக்குள் வரும்போது நின்றுவிடும் அது மேலும் பரவ சிறிது நேரம் ஆகும் ஆனால் வெல்டட் ஜாயின்டில் கிராக் பரவ ஆரம்பித்தவுடன் அங்கு தடுப்பதற்கு எதுவும் இருக்காது எனவே கிராக் வெறுமனே பரவக்கூடும் எனவே பின்னர் வந்த கப்பல் வடிவமைப்புகளில் தகுந்த இடங்களில் க்ராக் தடுப்பான்கள் பயன்படுத்த பட்டதால் வெல்டிங்னால் செய்யப்பட்ட கப்பல்கள் மிகவும் பாதுகாப்பானவையாக கருதப்பட்டன எனவே கிராக்கின் முடிவில் இடப்படும் துளையின் பயன் என்னவென்றால் கிராக்கின் மறு துவக்க நேரம் தாமதப்படுத்தப்படுவதே ஆகும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அடுத்து நாம் பார்க்க இருப்பது உயிரியல் அமைப்புகளால் துரிதப்படுத்தப் படக்கூடிய சுய சிகிச்சை முறையை பற்றியதாகும் Self Healing - a Methodology for Crack Arrest கிராக் தடுப்பு செல்ப் ஹீலிங் முறையில் நாம் கீழே விழுந்துவிட்டால் சிராய்ப்பு ஏற்படும் போது நமது உடல் அமைப்பு அதாவது மூளை ஆனது என்ன நடந்தது என்பதை புரிந்துகொள்கிறது எனவே சிராய்ப்பு ஏற்பட்ட தோல் ஆனது சிகிச்சைக்கு உட்படுத்தப்படுகிறது இது எவ்வாறு நிகழ்கிறது உண்மையான கட்டமைப்புகளில் இதைப் பிரதிபலிக்க முடியுமா குறிப்பாக கம்போசிட் மெட்டீரியலினால் ஆன விண்வெளி ஆய்வு சாதனத்தை விண்வெளிக்குச் சென்று நம்மால் சரிசெய்ய முடியாது அது தன்னைத் தானே சரி செய்து கொள்ள வேண்டும் தானாகவே சரிசெய்ய வேண்டும் எனவே இது மாதிரியான சூழலுக்கு ஒவ்வாத பயன்பாடுகளில் இந்த கருத்துக்கள் முயற்சிக்கப்படுகின்றன ஸ்ட்ரக்சரல் பாலிமர்கள் எளிதில் கண்டறிய இயலாத பழுது நீக்க இயலாத வகையில் ஆழமான கிராக்குகளால் எளிதில் சேதப் படுத்தப் படுகின்றன இயற்கையில் ஒரு உயிரினத்திற்கு சேதம் ஏற்படும் போது குணப்படுத்துதல் என்று பதில் உணர்வு தொடங்க படுவதைப் போல் சேதம் என ஒன்று இருந்தால் குணப்படுத்துதல் என்ற ஒன்று இருக்கும் என்பதை இயற்கை உயிரினங்களில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருத்தானது சிந்தடிக் மெட்டீரியல் வடிவமைப்பில் பயன்படுத்தப்பட்டு சுய சிகிச்சை பாலிமர் ஆனது உருவாக்கப்பட்டது எனவே இந்த கருத்து செயற்கை பொருள் வடிவமைப்பிற்கு பயன்படுத்தப்பட்டு சுய குணப்படுத்தும் பாலிமர் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த உரு பெருக்கப்பட்ட படத்தில் நாம் காண்பது இல்லினாய்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் சோட்டோஸ் என்பவரால் உருவாக்கப் சுய சிகிச்சை கம்போசிட் மெட்டீரியல் ஆகும் இப்படத்தில் சுய சிகிச்சை முறையில் குணமாக்க பட்ட கிராக் ஆனது காண்பிக்கப்பட்டுள்ளது அதற்காக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட பாணியில் பாலிமரை உருவாக்கி அதில் மைக்ரோ குமிழ்களை உட்பொதித்தனர் மைக்ரோ குமிழ்கள் ஆனது பிசின் மற்றும் கடினப்படுத்தியைக் கொண்டு செய்யப்பட்டிருக்கும் எனவே கிராக் ஆனது வினையூக்கியையும் பிசினையும் துளைக்கும் போது அவை விடுவிக்கப்படும் பின்னர் சிகிச்சைமுறை நடைபெறுகிறது எனவே இந்த குமிழ்களை திருப்திகரமான முறையில் ஒரே சீராக பகிர்ந்தளிக்க முடியுமா என்பதை நாம் கணக்கிட வேண்டும் இவை அனைத்தும் ஒருவித உற்பத்தி பிரச்சனைகள் ஆகும் இக்கருத்தானது தன்னியக்க சிகிச்சைமுறை என்று அழைக்கப்படுகிறது இங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்தோமேயானால் இப்படத்தில் காட்டியவாறு பாலிமர் அமைப்பு ஒன்றும் அதில் பல்வேறு அளவுகளை உடைய குமிழ்களும் பிசின் மற்றும் வினையூக்கியை உள்ளடக்கிய மைக்ரோ கேப்சூல்களும் உள்ளன இங்கு என்ன நடைபெறுகிறது என்று பார்த்தோமேயானால் கிராக் வளர்ச்சி நடைபெறும்போது கிராக் ஆனது வினையூக்கியையும் பிசின் அமைப்பையும் நோக்கி வளரும்போது வினையூக்கியும் பிசினும் வெளியே வருவதால் அங்கு சீல் செய்யப்படுகிறது இதுவே இதன் பின்னணியில் உள்ள கருத்து ஆகும் காப்புரிமை பெறப்பட்ட இக்கருத்தினை வணிக படுத்துவதற்காக ஆராய்ச்சியாளர்கள் இக்கருத்தினை மேம்படுத்த ஆய்வு செய்து வருகின்றனர் இந்தக் கருத்து மிகவும் எளிமையானது எனவே கிராக் வளரும்போது மைக்ரோ கேப்சூல்களிலிருந்து வெளிவரும் பிசின் ஆனது வினையூக்கி உடன் தொடர்பு கொள்வதால் பாலிமரைசேஷன் நடைபெற்று பின்னர் குணப்படுத்துதல் நடைபெறுகிறது எனவே சேதம் ஆனது குணப்படுத்தப்படும் செயலையும் துரிதப்படுத்துகிறது பல தொழில்நுட்ப கேள்விகள் இங்கே நம்மிடம் எழுகின்றன படத்தில் காட்டியுள்ள இடைவெளி ஆனது எவ்வாறு செயல்படும் என்ற கேள்வி எழுகின்றது இவை அனைத்தும் கவனிக்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் ஆகும் இந்த மைக்ரோ குமிழ்கள் எவ்வாறு விநியோகிக்கப்பட வேண்டும் என்ற கேள்வியும் நம்மிடையே எழுகிறது இதனை உருவாக்கும் போது அவை எப்படி உறுதி செய்யப்படுகின்றன என்ற கேள்வியும் நம்மிடையே எழுகின்றன இவை அனைத்தும் சுய சிகிச்சை பாலிமரை உருவாக்கும் போது நாம் கருத்தில் கொள்ளவேண்டிய மிகவும் கடினமான பிரச்சினைகள் ஆகும் ஆனால் ஒரு உயிரியல் அமைப்பு எவ்வாறு பதிலளிக்கும் என்பதை ஒத்து இந்த கருத்து இருப்பதால் சேதம் ஏற்பட்ட இடத்தில் சிகிச்சைமுறை நடைபெறுகிறது எனவே இது ஆழமான விண்வெளி ஆய்வு செயற்கைக்கோள்கள் ராக்கெட் மோட்டார்கள் புரோஸ்டெடிக் உறுப்புகள் தற்போதைய மற்றும் எதிர்கால விண்வெளி நிலையங்கள் காம்போசைட் பொருட்களால் கட்டப்பட்ட பாலங்கள் ஆகியவற்றில் அதிக பயன்பாட்டைக் கொண்டுள்ளது மேலும் நம்மால் ஆய்வு செய்து பழுது நீக்கம் செய்ய முடியாத இடங்களில் கிராக்கினை சரி செய்வதற்கு மற்றும் தாமதப்படுத்துவதற்கு இவை பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது Crack Repair by Metal Stitching உலோகத் தையல் முறையில் கிராக் ரிப்பேர் மெட்டல் தையல் மூலம் கிராக் பழுதுபார்க்கும் அடுத்த கருத்தினை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் இங்கு நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இது மிகவும் திறமையான நம்பகமான மற்றும் கோல்ட் வொர்க் மெக்கானிக்கல் பழுதுபார்க்கும் செயல்முறையாகும் இதன் மூலம் காஸ்ட் அயன் காஸ்ட் ஸ்டீல் மற்றும் அலுமினியத்தினால் ஆன ஹவுசிங்கின் உடைந்த பாகங்கள் அல்லது கிராக் ஆன பகுதிகள் சரிசெய்யப்படுகின்றன இது ஒரு பயனுள்ள அம்சம் என்பது நமக்குத் தெரியும் பிராக்சர் மெக்கானிக்சின் முன்னோட்டத்தின் கீழ் இது வரவில்லை என்றாலும் நடைமுறை பயன்பாடுகளின் கண்ணோட்டத்தில் இவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஏனெனில் மெட்டல் தையல் சாத்தியம் என்பது பலருக்குத் தெரியாது நம் அனைவருக்கும் வெல்டிங் மற்றும் பிரேசிங் போன்றவற்றை பற்றி மட்டுமே தெரியும் ஒரு குளிர் செயல்பாடான உலோக தையல் கூட சாத்தியமாகும் இந்த செயல்முறை என்னவென்றால் கிராக் ஏற்பட்ட இடங்களில் முன்பே ஏற்படுத்தப் பட்ட பள்ளங்களில் சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட பூட்டுகளை செருகுவது ஆகும் இந்த அலாய் பூட்டுகள் காஸ்ட் அயனை காட்டிலும் 3 முதல் 5 மடங்கு இழுவிசை ஸ்ட்ரெயின் எதிர்ப்பைக் கொண்டுள்ளன எனவே நாம் வேறு மெட்டீரியலை அதாவது அதிக வலிமை கொண்ட மெட்டீரியலைக் கூட பயன்படுத்தலாம் விசேஷமாக வடிவமைக்கப்பட்ட மரையிடப்பட்ட ஊசிகளால் கிராக் முகங்கள் ஆனது அருகருகே கொண்டு வரப்படுகின்றன இவ்வாறு நம்மிடம் பூட்டுக்களும் மரையிடப்பட்ட ஊசிகளும் மெட்டல் தையல் செய்வதற்கு உள்ளன பிராக்சர் மெக்கானிக்சின் கருத்துப்படி பூட்டுக்கள் விரிசலுக்கு செங்குத்தாக இருக்கும் வகையில் பொருத்தப்படுகிறது நமது கார் கவரில் விரிசல் ஏற்படும் போது டேப்பை விரிசலுக்கு இணையாக ஓட்டுவதை காட்டிலும் செங்குத்தாக ஒட்டும் போது அதன் ஆயுட்காலம் அதிகப் படுத்த படுகிறது உலோகத் தையலின் உள்ளமைவு இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ளது இதில் கிராக்கிற்கு செங்குத்தாக உலோக தையல் செய்யப்பட்டுள்ளது இந்த பூட்டுகள் மிகவும் சிறப்பான வடிவத்தைக் கொண்டுள்ளன இதனைப் பற்றி நாம் பார்க்கலாம் இந்த மேற்புற தோற்றத்தில் கிராக்கின் மீது பொருத்தப்பட்ட சிறப்பான வடிவத்தைக் கொண்ட பூட்டு இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளது இந்தப் பூட்டு ஆனது திறமையான முறையில் மெஷினிங் செய்யப்பட்டுள்ளது ஒரு பொதுவான முறையில் வடிவமைக்கப் பட்ட பொருத்தமான கருவிகளால் இவ்வாறு பிளவு செய்யப்பட்ட பூட்டின் வடிவம் இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ளது இவ்வாறு திறம் வாய்ந்த மெஷினிங் மூலம் சிறப்பான முறையில் இவ்வித பூட்டுகளை உருவாக்கும் சிறப்பு நிறுவனங்கள் நம்மிடம் உள்ளன படத்தில் காட்டியுள்ள படி பூட்டினை மெஷினிங் செய்வது மிகவும் சவாலானதாக இருக்கும் பின்னர் இவை எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்று பார்த்தோமேயானால் துளையிடப்பட்ட பூட்டின் மெல்லிய வடிவ அடுக்குகள் கிராக்கின் மீது ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்படவேண்டும் பழுது நீக்கப்பட்ட பின் மெருகூட்டப்பட்டு வண்ணம் தீட்டி பார்த்தால் அது ஒரு நல்ல அங்கமாக இருப்பதைக் காணலாம் மேலும் உடைந்த பகுதிக்கும் உடையாத பகுதிக்கும் இடையே நம்மால் வித்தியாசத்தை காண இயலாது எனவே வார்ப்பில் ஒரு துல்லியமான துளை வடிவத்தை உருவாக்க சிறப்பு ட்ரில் ஜிக்ஸ் பயன்படுத்தப்படுகின்றன மேலும் இதற்குரிய உற்பத்தி செயல்பாட்டின் வரிசைகளை பற்றி பார்க்கலாம் முதலில் அடையாள படுத்துவதற்காக சிறுதுளை ஒன்றினை செய்து பின்னர் சரியான முறையில் துளைக்க வேண்டும் பின்னர் இந்த பூட்டுகளை சரியான முறையில் செருகி தேவைப்படக் கூடிய சிறப்பான வடிவம் கொண்ட ஸ்டட்களை சரிசெய்ய வேண்டும் பின்னர் அவை கடினமான கிரைண்டிங் மென்மையான கிரைண்டிங் மற்றும் ஃபினிஷிங் செயல்களுக்கு உட்படுத்தப்படுகின்றன எனவே நாம் துளை செய்த பிறகு பூட்டு ஸ்டூட்களை சரிசெய்து சுத்தம் செய்கிறோம் இதற்குரிய அனிமேஷனை மீண்டும் பார்க்கும்போது உற்பத்தி செயல்பாட்டின் வரிசையை நாம் அறியலாம் பூட்டுகளை பொருத்துவதற்கு நாம் நுண்ணிய துளைகளை இட வேண்டும் அவை ஸ்பெஷல் கீஸ் என்று அழைக்கப்படுகின்றன பின்னர் அதன் மீது ஸ்டட் உதவியுடன் பூட்டுக்களை பொருத்தி பழுது நீக்க வேண்டும் இங்கே நாம் காண்பது உடைந்த மற்றும் தைக்கப்பட்ட ஆனால் வண்ணம் தீட்டப்படாத கியர் பாக்ஸ் ஹவுசிங் ஆகும் அது வண்ணம் தீட்டப்பட்டு இருக்குமானால் நம்மால் எந்த ஒரு வித்தியாசத்தையும் கண்டறிய இயலாது இந்த செயல்முறை ஆனது 100 சதவிகித கசிவு இல்லாத பழுதுபார்ப்பை அதிக அழுத்தத்தின் கீழ் இயக்கப்படும் உபகரணங்களில் அதிக அளவு இறுக்கத்தன்மையுடன் உறுதி செய்கிறது இந்த செயல்முறையை பயன்படுத்த வேண்டுமேயானால் தைக்கப்பட வேண்டிய பொருளின் குறைந்தபட்ச தடிமன் 9 மிமீ ஆக இருக்க வேண்டும் அதிகபட்ச தடிமன் அளவிற்கு எந்த ஒரு வரம்பும் இல்லை இந்த பழுதுபார்ப்பு ஆனது குளிர் செயல்பாட்டில் மேற்கொள்ளப்படுவதால் எந்த ஒரு டிஸ்டார்சனும் அல்லது தெர்மல் ஸ்டிரஸ்சும் தூண்டப்படுவதில்லை எனவே இவ்விதமான குறைபாடுகள் இங்கு காணப்படுவதில்லை இதுவே இச்செயல் முறையின் நன்மையாகும் வெல்டிங்கில் டிஸ்டார்சன் தொடர்பான குறைபாடுகள் காணப்படுகின்றன இதுவரை இந்த பாடத்தில் நாம் லீனியர் எலாஸ்டிக் பிராக்சர் மெக்கானிக்சின் வளர்ச்சியை பற்றி நாம் விரிவாகப் பார்த்திருக்கிறோம் கணித அடிப்படையில் கூட மிக முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டது டெரிவேஷன்கள் கூட கடைசி ஸ்டெப் வரை பயிற்றுவிக்கப்பட்டது பின்னர் எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்சர் தொடர்பான கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டன J இன்டக்ரல் CTOD ஐப் பற்றி பார்த்தோம் ஃபெயிலியர் அசஸ்மெண்ட் டயக்ராம் பற்றியும் பார்த்தோம் கலப்பு முறை பிராக்சரில் கிராக் ஆனது எந்த வழியில் வளரும் என்று முக்கியமான அம்சத்தை பற்றியும் நாம் பார்த்தோம் இயற்பியல் அடிப்படையிலான பிராக்சர் கோட்பாடுகளில் மோட் I பிராக்சர் டஃப்னஸ் மதிப்புகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பற்றியும் பார்த்தோம் பிற்காலத்தில் K1C மற்றும் KIIC இரண்டையும் பயன்படுத்தி எம்பிரிகல் தொடர்பிலான அணுகுமுறைகளுக்கு மாறியது பற்றியும் பார்த்தோம் கடைசியாக இந்த வகுப்பில் கிராக் தடுப்பு மற்றும் பழுது நீக்கும் முறைகளைப் பற்றி பார்த்தோம் பேட்சிங் செய்வது மூலம் கிராக் வளர்ச்சி ஆனது தடுக்கப்படுகிறது இது விண்வெளி கட்டமைப்புகளில் பரந்த பயன்பாட்டைக் கொண்டுள்ளது பேட்சை ஒரு பக்கத்தில் மட்டும் போடுவதன் விளைவு இருபுறமும் பேட்ச் போடுவதன் விளைவு துளையிடுவதன் மூலம் கிராக்கின் மறு துவக்கம் எவ்வாறு தாமதப்படுத்தப்படுகிறது என்பவற்றைப் பற்றி பார்த்தோம் பின்னர் உலோகத் தையல்களை பற்றியும் பார்த்தோம் பிராக்சர் மெக்கானிக்சில் கணிதம் மற்றும் அதன் பல அம்சங்களின் அடிப்படையில் விரிவான டெரிவேஷன்களை உருவாக்கத் தூண்டியது என்ன என்பதன் வரலாற்றைப் பற்றி பார்த்தோம் அதன் பயன்பாட்டு அம்சங்களைப் பற்றியும் நாம் பார்த்தோம் இது வளர்ந்து வரும் பீல்டாக இருப்பதால் ஆராய்ச்சிக்கு அதிக வாய்ப்பு உள்ளது இதற்காக சமீபத்திய கட்டுரைகளையும் புத்தகங்களையும் நாம் கலந்தாலோசிக்க வேண்டும் நாம் படிக்க இன்னும் நிறைய இருக்கிறது இதுவரை நாம் விவாதித்தவை அனைத்தும் தற்போதைய ஆய்வுக் கட்டுரைகளை படிப்பதற்கு போதுமான அடிப்படை புரிதலை வழங்கும் என்பதை நம்பலாம்